வணக்கம் எனவே இன்று கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் பற்றிய நம்முடைய பாடத்தை தொடருவோம் இன்று நாம் ஐபி ரூட்டிங் குறித்த நம்முடைய இரண்டு பாடங்களை தொடங்குவோம் எனவே நமது OSI அல்லது TCP IP மாதிரியில் ஒரு அப்ப்ளிகேஷன் லேயா் அடுக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஏற்கனவே பார்த்துள்ளோம் நாம் ஏற்கனவே பல டிரான்ஸ்போர்ட் லேயா் ப்ரோடோகால்ஸ்களையும் ஐபி லேயர் ப்ரோடோகால்ஸ் களின் அடிப்படைகளையும் பார்த்துள்ளோம் எனவே ஐபி என்பது ஐபி லேயர் அல்லது நெட்வொர்க்லேயர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு நெட்வொர்க்லிருந்து மற்றொரு நெட்வொர்க்ற்கு பாக்கெட்களை அனுப்புவதற்கு முதன்மையான பொறுப்பாகும் எனவே நெட்வொர்க்கின் வலையமைப்பான இன்டர்நெட்யை பார்த்தால் அது ஒரு ஐபி லேயர் முதன்மையாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு நெட்வொர்க்களை இணைப்பதற்கு பொறுப்பாகும் இப்போது இந்த குறிப்பிட்ட ஃபார்வர்டிங் விஷயத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் உலகளாவிய இன்டர்நெட் முழுவதும் பாக்கெட்கள் எவ்வாறு அனுப்பப்படுகின்றன என்பதே எனவே நான் பார்த்தவரையில் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இன்டர்நெட்டில் மில்லியன் கணக்கான கணினிகள் ஆயிரக்கணக்கான ரௌட்டர்ஸ் மற்றும் பல முன்னும் பின்னுமாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஒரு பாக்கெட் எவ்வாறு முன்னோக்கி வரும் உங்கள் கணினியிலிருந்து நீங்கள் www dot iitkgp ac dot ஐ தட்டச்சு செய்தால் IIT KGP இன் பக்கம் உங்கள் திரையில் காண்பிக்கப்படும் எனவே உங்கள் கோரிக்கை இந்த IIT KGP இன் வெப் சர்வர்க்கு எவ்வாறு வரும் பின்னர் IIT KGP வெப் சர்வர் உங்கள் கணினிகளுக்கு பதிலளிக்கும் நீங்கள் தொலைதூர நெட்வொர்க்கிலிருந்து கோருகிறீர்கள் என்றால் இந்த ரௌட்டர்ஸ் மூலமாக ஹோப்பிங் அது எவ்வாறு தொடரும் எனவே ஒட்டுமொத்த இன்டர்நெட்டை நாம் கற்பனை செய்து பார்த்தாள் அதில் பல நெட்வொர்க்குகள் மற்றும் ரௌட்டர்ஸ் இருக்கின்றன சுவிட்ச்கள் இந்த நெட்வொர்க்குகளை சரியாக இணைக்கிறது எனவே ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு பாக்கெட்களை அனுப்புவதற்கு ரௌட்டர்ஸ் தான் பொறுப்பு எனவே பல ஹாப்ஸ் தேவைப்பட்டால் அதை செய்வதற்கு ரௌட்டர்ஸ்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவே இன்று அல்லது வரவிருக்கும் இரண்டு பாடத்தில் நாம் டிஃப்ரன்ட் ஃபர்வேர்டிங் மெக்கானிசம்களை விவாதிப்போம் பாக்கெட்கள் ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு மற்றொரு நெட்வொர்க்கிலிருந்து அது டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்க்கு சரியாக அடையும் வரை எவ்வாறு அனுப்பப்படுகின்றன எனவே நாம் முதன்மையாக பின்வரும் விஷயங்களைப் பார்ப்போம் ஐபி முகவரிகள் மற்றும் முகவரி ஒதுக்கீடு நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் நாம் விஷயங்களைத் மீண்டும் விரைவாக ஒருமுறை பார்ப்போம் நாம் பாக்கெட்ஃபார்வர்டிங் அல்லது ரூட்டிங்யை பற்றி பார்க்கத் தொடங்குவோம் ஃபார்வர்டிங் டேபிள் அல்லது ரூட்டிங் டேபிள் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறலாம் ரௌட்டர்ஸ்யில் பார்க்கப்படும் அட்டவணைகள் சில நேரங்களில் செயல்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் எல் எம் ஃபார்வர்டிங் மற்றும் லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் என்ற மற்றொரு கருத்து உள்ளது எனவே லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் என்பதை இந்த படத்தில் அல்லது தொடர் பாடங்களில் நாம் இதை முதன்மையாகக் குறிப்பிடுவோம் முதன்மையாக சில புத்தகங்கள் மற்றும் ரெபெரென்ஸ் நோட் மற்றும் டிஃபரென்ஸ் ரெபெரென்ஸ் மெட்டிரியல் மற்றும் அங்கு குறிப்பிட்டுள்ளதைப் பற்றியும் எங்கள் முந்தைய ஸ்லைடுகளில் குறிப்பிட்டுள்ளோம் எனவே ஐபி முகவரி பற்றி ஏற்கனவே நம் அனைவருக்கும் அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போது நாம் ஐபிவி 4 ஐப் பற்றி பேசும்போது இது வழக்கமாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள் இந்த ரூட்டிங் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் முதன்மையாக ஐபிவி 4 ஐ அடிப்படையாகக் கொண்டதாக இருக்கும் எனவே இது ஒவ்வொரு 8 பிட் 8 பிட் 8 பிட் 8 பிட் கொண்ட 32 பிட் முகவரி இது ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தை தனித்துவமாக அடையாளம் காட்டுகிறது இன்டர்நெட்டில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு லொஜிக்கல் அட்ரசை லொஜிக்கல் ஆக வழங்குகிறது வேறுவிதமாகக் கூறினால் இந்த நெட்வொர்க்கில் ஒரே மாதிரியான இரண்டு சிஸ்டம்ஸ்களுக்கு இரண்டு ஒரே ஐபி முகவரி இருக்க முடியாது என்று சொல்லலாம் இல்லையெனில்அது தனிப்பட்ட முறையில் சரியானவற்றை அடையாளம் காண முடியாது ஆனால் மெதுவாக வரும் அந்த வகை விஷயங்களை நாம் இன்னும் கொண்டிருக்கிறோம் இருப்பினும் இது விஷயங்களுக்குச் செல்லும் லொஜிக்கல் அட்ரசைஸ் என்று நாம் நினைக்கிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாம் மற்றொரு வகை அட்ட்ரஸிங்யை பார்க்கிறோம் அதை பிஸிக்கல் அட்ரஸ் அல்லது மேக் அட்ரஸ் என்று அழைக்கிறோம்அவை நெட்வொர்க் இன்டா்ஃபேஸ் கார்டு உடன் வரும் எனவே சிஸ்டம்ஸ் மூலம் அடையாளம் காணப்பட்ட முகவரி இதுதான் ஆனால் இது லொஜிக்கல் ஆக சிஸ்டம்ஸ்களை அடையாளம் காண உதவுகிறது எனவே இந்த ஐபி முகவரி பொதுவாக சிஸ்டம்ஸ் நிர்வாகியால் வழங்கப்படுகிறது அல்லது சில சந்தர்ப்பங்களில் டிஹெச்சிபிபோன்ற வேறு சில வழிமுறைகள் மூலம் வழங்கப்படுகிறது எனவே ஒரு ரௌட்டர் ஹோஸ்டில் ஒரு இன்டா்ஃபேஸ்யை தனித்துவமாக இது அடையாளம் காணும் எனவே நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டுள்ள விஷயம் புள்ளியிடப்பட்ட குவாட் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை சிஸ்டமில் உள்ள அனைத்தும் பைனரி மூலம் குறிக்கப்படுகிறது எனவே இது 14 35 158 15 எனில் இது போலவே இது குறிக்கப்படுகிறது இப்போது நெட்வொர்க்குகளை முதன்மையாக நெட்வொர்க்குடன் இணைக்கப் பயன்படும் இணைய வேலைகளைப் பார்த்தால் பல நெட்வொர்க்குகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு நெட்வொர்க் அல்லது ஹோஸ்ட் குழுவுக்கு செல்ல நமக்கு அந்த முகவரிக்கு ஒரு பாதை தேவை டி கரக்பூர் ஒரு நெட்வொர்க்காக நமக்கு தேவை என்று நான் சொல்வது போலஐ டி கரக்பூருக்குள் நான் சொல்வது போன்ற வேறுபட்ட துணை நெட்வொர்க்குகள் இருக்கலாம் கல்வி தொழில்நுட்பத்தின் மையம் ஒரு நெட்ஒர்க் கம்ப்யூட்டர் அறிவியல் மற்றும் பொறியியல் துறை ஒரு நெட்வொர்க்காக இருக்கலாம் ஐ டி கரக்பூரின் நிர்வாகம் ஒரு நெட்வொர்க்காக இருக்கலாம் ஆகையால் அங்கு பலதரப்பட்ட நெட்வொர்க்கள் உள்ளன எனவே இந்த நெட்வொர்க்ற்குள் செல்ல நமக்கு அந்த முகவரிக்கு ஒரு பாதை தேவை அதாவது நான் ஒரு நெட்வொர்க்கிலிருந்து இன்னொரு நெட்வொர்க்கிற்குச் செல்கிறேன் என்றால் அந்த நெட்வொர்க்கின் முகவரியை நான் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முந்தைய ஆரம்ப பாடங்களில் களில் நாம் விவாதித்தபடி இந்த நெட்வொர்க் லேயர் ரூட்டிங்ற்கு பொறுப்பாகும் அதாவது ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு பாக்கெட்டை அனுப்புவதற்கு அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இந்த ரௌட்டர்ஸ் கள் அந்த அடுக்கு 3 திறனைக் கொண்டிருக்கின்றன அல்லது நெட்வொர்க் அடுக்கு 3 வரை பாக்கெட்டைக் காண முடியும் அல்லது நெட்வொர்க் லேயர் டிசிபி ஐபிTCPIP மாதிரி எனவே நம்மிடம் பிஸிக்கல் லேயர் மேக் லேயர் உள்ளது பின்னர் ஆடா்டு லிங்க் லேயர் பின்னர் லேயர் 3 மற்றும் ரௌட்டர்ஸ் லேயர் 3 இன் திறனைப் பார்க்கலாம் எனவே இப்போது நெட்வொர்க்லிருந்து நெட்வொர்க்ற்கு தகவல்தொடர்பு எவ்வாறு நடக்கிறது என்று பார்க்கலாம் இங்கேயும் பொதுவான சில ஹோஸ்ட்களை கொண்ட ஒரு லேன் இருக்கிறது என்று சொல்லலாம் இது மற்றொரு ஹோஸ்டைக் கொண்ட மற்றொரு லேன் மற்றும் ரவுட்டர்களின் பன்ச் ஆக இருக்கக்கூடும் இதை இன்டர் நெட்வொர்க்கிங் என்று சொல்லலாம் அல்லது சில நேரங்களில் அதை வைடு ஏரியா நெட்வொர்க் என்று சொல்கிறோம் இருப்பினும் வேறு ரவுட்டர்கள் இது அங்கு நம்மை இணைக்க நமக்கு தேவைப்படுகிறது நெட்வொர்க்குடன் இணைக்க அனுமதிக்கும் 3 1 n ரவுட்டர்கள் இருக்கலாம் மேலும் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட வேறுபட்ட நெட்வொர்க்குகள் இருக்கலாம் எனவே ஒவ்வொரு ரௌட்டர்ஸ்க்கும் சில இன்டா்ஃபேஸ்கள் உள்ளன சில நேரங்களில் இந்த ரௌட்டர்ஸ்களில் உள்ள சீரியல் போர்ட் களை 1 2 3 4 1 ஸ்லாஸ்என்று நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அவற்றில் சிலவற்றைக் காண்போம் இருப்பினும் அந்த ரௌட்டர்ஸ்க்கு இன்டா்ஃபேஸ்கள் உள்ளன ஒவ்வொரு இன்டா்ஃபேஸ்களும் இணைக்கப்பட்டுள்ளன இந்த இணைப்புகள் மற்றொரு ரௌட்டர் அல்லது மற்றொரு நெட்வொர்க்குடன் இணைக்க அனுமதிக்கிறது எனவே எந்தவொரு சிஸ்டமிலும் ஸ்கேலாபிலிட்டி ஒரு பெரிய சவாலாக உள்ளது இந்த ரௌட்டர்ஸ்யை ஒரு வழியாக பார்த்தாள் ரௌட்டர்ஸ்க்கு அல்லது மற்றவருக்குத் தெரியும் தான் ஒரு பாக்கெட்டைப் பெற்றால் ஹோஸ்ட் a வில் இருந்து ஹோஸ்ட் b க்கு பெற்றால் அதை a அல்லது b அல்லது c க்கு முன்னோக்கி அனுப்பும் அதாவது a to b அல்லது c to d என்று சொல்லலாம் எனவே ரௌட்டர்ஸ்க்கு எங்கிருந்து அது உருவாக்கப்பட்டது எந்த ரௌட்டர்ஸ் அனுப்பப்பட வேண்டும் பின்னர் எங்கு முன்னோக்கி அனுப்பப்பட வேண்டும் என்பது தெரியும் அதாவது எங்கோ ஒரு இடத்தில் ஒருவித லுக்அப் டேபிள் ரௌட்டர்ஸ் டேபிளை பார்த்து இது பாக்கெட் எனவே இவற்றை சரியான இடத்திற்கு அனுப்பவும் என்று சொல்கிறது எந்தவொரு நெட்வொர்க்லிருந்தும் சேர்க்கப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட எந்தவொரு சிஸ்டம்க்கும் பிற சிக்கல்கள் மீண்டும் இருக்க வேண்டும் இப்போது ரூட்டிங் டேபிள் அனைத்து நெட்வொர்க்கிலும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து ரௌட்டர்ஸ்களிலும் அதை அப்டேட் செய்ய வேண்டும் இல்லையெனில் அது பாக்கெட்களை சரியாக அனுப்ப முடியாது எனவே இந்த பாக்கெட்களை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு எவ்வாறு அனுப்புவது என்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்க வேண்டும் அது என்ன என்பதை மெதுவாகப் பார்ப்போம் இப்போது ஒரு ரௌட்டர்ஸ்யை முழுமையாய் நாம் பார்க்க முயன்றால் அது ஒரு இன்டா்ஃபேஸில் இருந்து எதையாவது பெறுகிறது ஆலோசிக்க சில டேபிள் அல்லது சில தகவல்களைப் பெற டெஸ்டினேஷனை பார்க்கிறது இப்போது நீங்கள் இந்த சேனலின் மூலம் இங்கிருந்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்குச் சென்றீர்கள் என்று சொல்லலாம் அல்லது வேறு மாதிரி சொல்வதென்றால் நான் ஒரு ஒப்புமையை உருவாக்க முயற்சித்தால் நான் இங்கிருந்து நாசிக் சொல்ல விரும்புகிறேன் பின்னர் ஒரு முக்கிய இடத்திற்கு செல்ல முயற்சிக்கிறேன் எங்க போக்குவரத்து செய்பவரிடம் கேட்டால்நாம் இந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்ற தகவல்கள் இருக்கும் நாம் அந்த பாதையை பின்பற்ற வேண்டும் பின்னர் சென்று அடுத்த போக்குவரத்து நடத்துனரை சந்திக்க வேண்டும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ரூட் தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு அது நம்மை வழி நடத்தும் எனவே வேறு அர்த்தத்தில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த ரௌட்டர்ஸ் சில டேபிள்களை பராமரிக்கிறதுஅவை ரூட்டிங் அல்லது சில நேரங்களில் ஃபார்வர்டிங் டேபிள் என்று அழைக்கப்படும் இது பாக்கெட்களை சரியான டெஸ்டினேஷன் அனுப்ப அனுமதிக்கிறது இந்த டேபிள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த டேபிள் எவ்வாறு பராமரிக்கப்படும் என்பது மற்றொரு சவால் இருப்பினும் நாம் வைத்திருக்கும் இந்த டேபிள்கள் நெட்வொர்குகள் மற்றும் ரௌட்டர்ஸ்களின் எண்ணிக்கையையும் கருத்தில் கொண்டால் மிகப் பெரிய அளவில் இருக்கும் நாம் புரிந்து கொண்ட வரையில் இது டைனமிக் ஏனென்றால் நம்மிடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை அல்லது ஒட்டுமொத்த மையப்படுத்தப்பட்ட இத்தனை நெட்வொர்க்குகள் தான் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் இருக்க முடியாது அதுமட்டுமில்லாமல் அங்கு அதிகமான சிஸ்டங்கள் வந்து கொண்டும் போய்க் கொண்டும் இருக்கும் மேலும் அதிகமான நெட்வொர்க் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் எனவே பாக்கெட்டுகளை சரியாக ரூட்டிங் செய்வது ஒரு பெரிய சவாலாக மாறும் எனவே ஹோஸ்டை நோக்கி பாக்கெட்களை எவ்வாறு இயக்குவது என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு ரௌட்டர்ஸ்க்கும் நிறைய தகவல்கள் தேவை எனவே நெட்வொர்க்கை ஹோஸ்ட் பகுதியாகப் பிரிப்பதே நாம் பார்த்த முதல் விஷயம் எனவே நம்மிடம் சில படிநிலை விஷயங்கள் இருந்தால் அல்லது அது ஒரு ஹோஸ்ட் பகுதி மற்றும் நெட்வொர்க் பகுதி ஆக நான் பிரிக்கிறேன் நெட் மாஸ்க் இருப்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் அதை நான் மாஸ்க் செய்தால் பின்னர் நெட் மாஸ்க் ஒரு மாஸ்க் அதைத் தொடர்ந்து இது 32 பிட் எண் அல்லது 32 பிட் முகவரி ஆகும் இது 1இன் தொடர் பின்னர் 0 வின் தொடரைப் பின்பற்றுகிறது எனவே 0 1 இடையில் வேறு எதுவும் இருக்க முடியாது எனவே இது 1 சீாிஸ் அதைத் தொடர்ந்து அது மாஸ்க் செய்யப்பட்ட பகுதியாகும் அது எதை மாஸ்க் செய்கிறதோ அது நெட்வொர்க்கின் முகவரி ஆகும் எனவே இங்கே நாம் சொல்வது 24 பிட் முகவரி ஸ்லாஸ் 24 ரெப்ரெசென்ட்டேஷன் எனவே அந்த முதல் மூன்று பாக்கெட்கள் நெட்வொர்க்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் அல்லது 24 பிட் நெட்வொர்க் மற்றும் மீதமுள்ளவை ஹோஸ்ட் போன்றது ஆகும் நீங்கள் அஞ்சல் அமைப்புடன் ஏதேனும் ஒப்புமைகளைப் பார்க்க நீங்கள் முயற்சித்தால் நம்மிடம் வெவ்வேறு வகை விஷயங்கள் உள்ளன நாடு மாநிலம் மாவட்டம் நகரம் பின்னர் ஒரு பகுதி இருப்பிடம் பின்னர் வீட்டின் முகவரி மற்றும் பல விஷயங்களை என்று கூறலாம் எனவே மேற்கு வங்கத்தில் எதுவெல்லாம் உள்ளதோ அதையெல்லாம் நான் மேற்கு வங்கம் இந்தியா என்று நான் மாஸ்க் செய்ய விரும்பினால் இதை நான் தனித்தனியாக மாஸ்க் செய்ய முடியும் கரக்பூர் மேற்கு வங்கம் இந்தியா என்று பிரிக்கிறேன் பின்னர் ஐ டி வளாகம் கரக்பூர் மற்றும் இதுபோன்ற பல வகைகளாக பிரிக்கலாம் எனவே அது எப்படி என்பதைப் பொறுத்து இது கடினமானதாக இருக்கிறது எனவே நான் என்ன சொல்ல முடியும் என்றால் சிக்கலை ஒரு படிநிலை வழியில் அணுகலாம் எனவே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு ஒரு படிநிலையை நம்மால் உருவாக்க முடியும் எனவே இது நெட்வொர்க் முகவரி மற்றும் பல வகையான விஷயங்கள் அடங்கும் இது பொதுவாக 25 பிட் மாஸ்க் மற்றும் நான் அதை மாஸ்க் செய்து வெளியே அனுப்பினால் நமக்கு ஐபி முகவரி கிடைக்கும் அதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் சரிதானே எனவே வேறு அர்த்தத்தில் நாம் ஒருவித ஸ்கேலாபிலிட்டியை மேம்படுத்தியுள்ளோம் இது ஒரு நெட்வொர்க் முகவரியைப் பொறுத்து குறிப்பிட்டதை அடையாளம் காணும் என்று என்னால் சொல்ல முடியும் இந்த வழியில் 24 பிட் உங்களுடன் பொருந்தக்கூடியவர்கள் இங்கு வருவார்கள் அல்லது வெளியே செல்வார்கள் எனவே லேன் 2 இல் நான் ஒரு புதிய ஹோஸ்டைச் சேர்த்தால் அட்டவணையில் புதிய ஃபார்வர்டிங் என்ட்ரியை சேர்க்க தேவையில்லை எனவே இது இப்போது ஹோஸ்ட் ஹோஸ்ட் ஆக முகவரி செய்வதில்லை ஆனால் ஒரு நெட்வொர்க்கை முகவரி படுத்துகிறது எனவே இந்த நெட்வொர்க் நாம் பார்ப்பது 5 6 7 0 ஸ்லாஷ் 24 ஆகும் எனவே இது ஒரு 24 பிட் மாஸ்க் உடன் உள்ள ஒரு நெட்வொர்க் முகவரி மேலும் இது போன்ற ஒன்றை நான் சேர்த்தால் இந்தரூட்டிங் விஷயங்கள் தனிப்பட்ட ரவுட்டர்கள் முழுவதும் உலகத்தில் மாற்ற வேண்டும் என்ற தேவையில்லை அது இன்னும் அதே நெட்வொர்க்கில் உள்ளது வேறு கோணத்தில் பார்த்தால் இந்த பிரதிநிதித்துவ முறை ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்யை ஐடென்டிபைர் மூலம் அடையாளம் காண அனுமதிக்கிறது எனவே இந்த நெட்வொர்க்ற்கு இந்த நெட்வொர்க் முகவரி உள்ளது என்று நான் அதை மாஸ்க் செய்கிறேன் மற்றும் அதை முன்னோக்கி அனுப்புகிறேன் பின்னர் மீதம் உள்ளது ஹோஸ்ட் முகவரி விஷயத்திற்குள் இருக்கும் இப்போது ஸ்கேலாபிலிட்டி சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான சில வழிகளை இது காணலாம் ஐபி முகவரி ஒதுக்கீட்டை நீங்கள் மீண்டும் பார்த்தால் நீங்கள் அந்த விஷயங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் நேரம் 1547 ஐப் பார்க்கவும் எனவே நம்மிடம் சில நிலையான முகவரி ஒதுக்கீடு உள்ளது அல்லது A வகை முகவரி உள்ளது அது 0 உடன் துவங்கும் மற்றும் நட்சத்திர B வகை முகவரி 10 அதன் பிறகு உள்ள எல்லாவற்றையும் C வகை முகவரி 110 ஆகியவற்றை கிளாஸ்ஃபுல் முகவரி என்று நாம் சொல்கிறோம் மற்ற இரண்டு உள்ளன ஒன்று மல்டிகாஸ்டுக்கு குழு மற்றொரு எதிர்கால பயன்பாட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பிற முகவரித் திட்டங்கள் உள்ளன இவை கிளாஸ்ஃபுல் முகவரி வழிமுறைகள் அல்லது இந்த விஷயத்தில் நம்மிடம் ஸ்லாஷ் 8 ஆன மிகப் பெரிய தொகுப்பு உள்ளது எனவே நெட்வொர்க் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அதேசமயம் ஹோஸ்டின் எண்ணிக்கை மிக அதிகம் அதேசமயம் B வகையில் ஸ்லாஷ் 16 எனவே இது எங்கோ பெரிய எண்ணிக்கையிலான நெட்வொர்க்குகள் முதல் 16 பிட் பிரதிநிதித்துவத்துடன் உள்ளன மீதமுள்ளவை ஹோஸ்ட்களின் எண்ணிக்கையுடன் உள்ளன 24 என்பது இந்த நிறுவனங்களில் ஹோஸ்ட்களின் எண்ணிக்கை 8 பிட் இருப்பதைக் காட்டிலும் மிகக் குறைவானது மற்றும் இரண்டு மல்டிகாஸ்ட் விஷயங்கள் உள்ளன எனவே இந்த வகை முகவரி அல்லது உங்கள் நிறுவன மட்டத்தில் நீங்கள் எந்த வகையான தேவைகளை வைத்திருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அதன் அடிப்படையில் எந்த முகவரியை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் அதன்பின் இந்த கிளாஸ்லெஸ் இன்டெர் டொமைன் ரூட்டிங் யை கிளாஸ்ஃபுல் க்கு பதிலாக நாம் பார்த்துள்ளோம் எந்த வேரியபுல் நீலத்திலும் அதன்பின் 1 கள் மற்றும் 0 களை தொடர்ந்து வரும் ஒரு ஐபி மாஸ்க் ஆக நாம் இதை பிரதிநிதித்துவம் செய்கிறோம் ஸ்லாஷ் 15 மாஸ்க் உடன் ஒரு 12 டாட் 4 டாட் 0 டாட் 0 மற்றும் இப்படி இருக்க முடியும் என்று இங்கே சொல்கிறோம் எனவே அந்த முதல் 15 பிட் முகவரியைக் குறிக்கிறது மீதமுள்ளவை ஹோஸ்ட் போலவே இங்கே நாம் பார்க்கிறோம் எனவே எண்ணிக்கை சரியாக பொருந்தாமல் இருக்கலாம் ஆனால் முதல் 15 பிட் தவிர மீதமுள்ளவை ஹோஸ்ட் பக்கத்தில் உள்ளன வேறு விதத்தில் நான் இந்த வகையான விஷயங்களைப் பார்த்தாள் அவற்றை வெவ்வேறு சப்நெட்டுகளாக அல்லது சப்நெட்வொர்கிங் ஆக பிரிக்கலாம் வேறு வழியில் ஒரு படிநிலை பாணியில் விஷயங்களை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் எனவே பிாிஃபிக்ஸ்கள் இன்டர்நெட் ஸ்கேலாபிலிட்டியில் பெரிய சவாலாகும் தொடர்ச்சியாக ஒதுக்கப்பட்ட முகவரி பிாிஃபிக்ஸ் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் மற்றும் பாக்கெட்ஃபார்வர்டிங் போன்றவற்றை பிாிஃபிக்ஸ்களின் அடிப்படையில் பிரிக்கலாம் எனவே நாம் ரூட் செய்யும் போது இந்த முகவரிகளுக்கு இடையில் ரூட் செய்கிறோம் எனவே இந்த வகையான வழிமுறைகளின் வெவ்வேறு படிநிலைகளை நான் வைத்திருக்க முடியும் முழு ஐபி விஷயங்களிலும் ஐபி ஐ சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய ரூட்டிங் இன்ஃபா்மேசன் அல்லது ரூட்டிங் டேபிள் அல்லது ரௌட்டர்ஸில் உள்ள ஃபர்வேர்டிங் டேபிள் ஆகியவற்றை நம்மால் மிகவும் திறமையான முறையில் நிர்வகிக்க முடியும் இல்லையெனில் எல்லாவற்றையும் மீண்டும் நினைப்பது போன்ற விஷயங்களை நான் வைத்திருக்க வேண்டும் இது அஞ்சலுடன் மிகவும் வலுவான ஒப்புமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தபால் அலுவலகத்திற்கும் உலகின் மற்ற பகுதிகளின் தனிப்பட்ட முகவரிஇந்தியாவின் பிற பகுதிகளின் முகவரி கூட வைத்திருக்க வேண்டும் எனவே நான் எங்காவது நாசிக்கில் x y z க்கு ஒரு செய்தியை அனுப்ப விரும்பினால் எங்கு அனுப்புவது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக நான் ஐ டி கரக்பூருக்கு ஏதாவது அனுப்பினால் அது மேற்கு வங்காள மாநிலம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் பின்னர் குறிப்பிட்ட நகரம் பின்னர் அந்த நகரத்தின் குறிப்பிட்ட பகுதி மற்றும் பல விஷயங்களாகும் எனவே நான் வெவ்வேறு விஷயங்களாக பிரிக்கிறேன் எனவே இதேபோல் இங்கேயும் இந்த வகை விஷயங்களை நாம் பிரிக்கலாம் உங்கள் ஐபி முகவரி ஒதுக்கீடு போன்றவற்றை நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த நிகழ்வுகளை நம்முடைய ரூட்டிங்ற்கு பயன்படுத்தலாம் எனவே இந்த வெவ்வேறு நெட்வொர்க்குகள் இருந்தால் விஷயங்களை நாம் திரட்ட முடியும் நான் ஒரு ஒருங்கிணைந்த நெட்வொர்க்கை வைத்திருக்க முடியும் எனவே என்னிடம் 2 201 டாட் 00 22 24 24 23 வகைகள் உள்ளன பின்னர் என்னிடம் 201 டாட் 10 டாட் 00 ஸ்லாஷ் 21 என்ற ஒருங்கிணைந்த நெட்வொர்க்யை வைத்திருக்க முடியும் எனவே இன்டர்நெட்டில் மீதமுள்ள ரௌட்டர்ஸ்கள் பின்வருவனவற்றை மட்டும் அடைய தெரிந்து கொள்ள வேண்டும் 2 நாட் 1 டாட் 10 டாட் 00 ஸ்லாஷ் 21 மீதம் உள்ளவைகள் அந்த குறிப்பிட்ட டொமைனின் உள்ளே உள்ள கீழ் மட்டத்தில் கையாளப்படுகின்றன எனவே வழங்குநர் இப்போது பொருத்தமான வாடிக்கையாளருக்கு ஐபி பாக்கெட்களை அனுப்ப முடியும் எனவே வழங்குநருக்கு இந்த வாடிக்கையாளர் இருந்தால் ரௌட்டர்ஸ்கள் மட்டுமே இந்த உயர் மட்ட ஐபியை தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருவித ஐபி ஐஎஸ்பி வழங்குநராக இருந்தால் இது வேறுபட்டதாக இருக்கலாம் எனவே அதன் வாடிக்கையாளரின் விஷயங்கள் இதை போலவே கையாளப்படுகின்றன எனவே ஐ டி கரக்பூர் வழங்குநர் 1 இலிருந்து இணைய இணைப்பை எடுத்துக்கொள்கிறது வழங்குநர் 2 இலிருந்து மற்றொரு இணைப்பு வழங்குநரிடமிருந்து மற்றொரு இணைப்பு 3 போன்ற டூயல் ஹோமிங் அல்லது மல்டி ஹோமிங் உரிமை இருந்தால் திரட்டல்களில் சவால்கள் உள்ளன பின்னர் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் வேறுபட்ட பல உள்வரும் விஷயங்கள் உள்ளன இந்த ஒட்டுமொத்த திரட்டலை ஒரு எளிமையான விஷயத்தால் நம்மால் அடையாளம் காண முடியாது எனவே வேறு சில விஷயங்களில் நாம் பணியாற்ற வேண்டும் எனவே சவால்கள் உள்ளன ஆனாலும் இந்த வகையான ஐபி முகவரிகளை ஒருங்கிணைக்க ஒரு வழி உள்ளது ரூட்டிங் இன்ஃபா்மேசன் அல்லது ரூட்டிங் டேபிள் மூலமாக நமது சுமை குறைக்கப்படலாம் எனவே படிநிலைமுறை மூலம் ஸ்கேலபிலிட்டி பற்றி நாம் விவாதிப்பது நாம் கையாளும் ஒரு வழி எனவே அளவிடக்கூடிய அமைப்புகளுக்கான முக்கியமான படிநிலை முகவரி அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இது படிநிலை மற்றும் இன் ரௌட்டர்ஸ் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இடைநிலை ரௌட்டர்ஸ் மீதமுள்ள விஷயங்கள் ஏதேனும் மாறும்போது புதுப்பிக்கும் அளவைக் குறைக்கின்றன எனவே ஏதாவது மாறினால் அது விஷயங்களில் புதுப்பிக்கும் அளவைக் குறைக்கிறது டி கரக்பூரில் உள்ள விடுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் முகவரியை உலகெங்கிலும் வெளியிட வேண்டிய அவசியமில்லை எனில் மீண்டும் ஒப்புமை போட முயற்சிக்கவும் டி கேஜிபி தபால் அலுவலகம் மட்டுமே அதை அறிந்து புதுப்பிக்க வேண்டும் மேலும் அதற்கு வரும் பாக்கெட்களை அது காண்பிக்கும் அல்லது அது மாதிரி விஷயங்கள் நடைபெறும் வெவ்வேறு அளவுகளின் பன்முக நெட்வொர்க்கிற்கு பயனுள்ள ஒரு மற்றும் ஒரே மாதிரியான வரிசைமுறை இருந்தால் அது சீரானதாக சீரற்றதாக இருக்கக்கூடும் ஆரம்பத்தில் வர்க்க அடிப்படையிலான முகவரி மிகவும் கரடுமுரடானதுஏனென்றால் எங்களிடம் ஒரு கிளாஸ்ஃபுல் அட்ட்ரஸிங் உள்ளது எனவே சிஐடிஆர் அதற்கு உதவுகிறது ஆனால் அதை கையாள்வதில் அது தனது சொந்த சவால்களைக் கொண்டுள்ளது நாம் அதை பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு பிாிஃபிக்ஸ் பிரிக்கும் முகவரிகளின் தொகுப்பை நாம் கொண்டிருக்கலாம் ஐ டி கரக்பூர் போன்ற ஒரு ஹோஸ்டுக்கு நிறுவனத்தால் ஒதுக்கப்பட்டுள்ள முகவரி முகவரிகள் நம்மிடம் இருக்கலாம் இது நெட்வொர்க் முகவரி மற்றும் இது உங்கள் ஹோஸ்ட் பகுதி ஹோஸ்ட் பகுதியை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது இன்ஸ்டிடியூட் நெட்வொர்க் நிர்வாகம் அல்லது இன்ஸ்டிடியூட் நெட்வொர்க் கொள்கை ஆகியவற்றால் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது உலகின் பிற பகுதிகளுக்கு ஐபி ஐஐடி காரக்பூர் நெட்வொர்க்இதை போன்றது எனவே இது உயர் மட்டத்தில் பிாிஃபிக்ஸ்களை யார் வழங்கினார்களோ அவர்களுக்கு உதவுகிறது ஒதுக்கப்பட்ட பெயர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு அல்லது சங்க அழைப்பு அல்லது இன்டர்நெட் நிறுவனம் உள்ளது மற்றும் ஐ ன் எண் பிராந்திய இன்டர்நெட் பதிவுகளுக்கு பெரிய முகவரித் தொகுதிகளை ஒதுக்குகிறது எனவே ஐபி பராமரிக்கும் பதிவேட்டில் ARIN போன்ற தொகுதிகளை பிராந்திய இன்டர்நெட்யை தடுக்கிறது இன்டர்நெட் எண்களுக்கான அமெரிக்க பதிவேடு நம்மிடம் உள்ளது அவை பிராந்தியங்களுக்கு முகவரித் தொகுதிகளை ஒதுக்குகிறது இன்டர்நெட் சேவை வழங்குநரை ஒதுக்குகிறது தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ISP ஆல் ஒதுக்கப்பட்ட முகவரித் தொகுதிகள் உள்ளன அவை தனிப்பயன் வாடிக்கையாளர்களுக்கு ஒதுக்கப்படலாம் எனவே பல முகவரி பதிவேடுகள் உள்ளன அவை இந்திய சூழலில் பதிவேட்டில் டாட் யூனிஸ்யார் உள்ளனர் என்பதைப் பராமரிக்கிறது டொமைன் பரந்த பக்கங்கள் உள்ளன சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் அங்கு நீங்கள்முகவரியைக் கொடுத்தால் அது உரிமையாளர் யார் என்ற விஷயங்களைக் காண்பிக்கும் இப்போது நிச்சயமாக இது 32 பிட் முகவரிகள் போதுமானதா இல்லையா என்பது பெரிய எண்ணிக்கையிலான சாதனங்கள் அல்லது நெட்வொர்க் இணைக்கப்பட்ட சாதனங்களுடன் கூடிய தீவிரமான கேள்வி இது ஒரு பெரிய சவால் எங்களிடம் ஐபிவி 6 மற்றும் அதைப் போன்று பல உள்ளன ஏற்கனவே உங்களுக்கு விஷயங்களைப் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இருக்கும் எனவே ஐபிவி 6 இல் பல நீண்ட கால தீர்வுகள் உள்ளன மற்றும் குறுகிய காலத்திற்கு நாம் தனியார் முகவரித் திட்டத்தை வைத்திருக்க முடியும் இந்த ஐபி முகவரிகள் தனியார் முகவரிகள் இவை நாம் வழிநடத்த முடியாத முகவரிகள் எடுத்துக்காட்டாக 10 டாட் ஸ்டார் டாட் ஸ்டார் டாட் ஸ்டார் போன்ற வழித்தடமற்ற முகவரிகள் இந்த வகை முகவரிகள் நான் ரூட்டபில்வகையை சார்ந்தது எனவே இந்த விஷயத்தில் நாம் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர் என்று அழைக்கப்படும் சில வழிமுறைகளை வைத்திருக்க முடியும் இது ஒரு பொது ஐபிக்கு மொழிபெயர்க்கிறது வகை விஷயங்கள் உங்களுக்குத் தெரிந்த முகவரிகளை டைனமிக் வகையில் ஒதுக்க வழிகள் உள்ளன அவை ஐபிவி 4 இல் கிடைக்கும் தீர்வுகள் ஆகும் எனவே புவியியல் பிராந்தியத்திற்கு எவ்வளவு முகவரி இடம் தேவை என்று ஐபி தொடர்பான பல சவால்கள் உள்ளன முகவரி இடம் பெயர்வுத்திறன் நீங்கள் முகவரி பதிவேடுகளை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கிறீர்களா என்று பல சவால்கள் உள்ளன அவை கோட் அன்கோட் ஹார்டு பிராபளம்ஸ்என்று அழைக்கப்படுகின்றன மக்கள் அதில் வேலையைத் தேடுகின்றனர் இப்போது இந்த சூழலுடன் நாம் அந்த பாக்கெட்ஃபர்வேர்டிங்பார்க்க முயற்சித்தால் நெட்வொர்க்களை இணைக்கும் ஒவ்வொரு ரௌட்டர்ஸ் அல்லது 3 அடுக்கு இயக்கப்பட்ட சாதனங்களுக்கும் சில தகவல்கள் அல்லது ஃபர்வேர்டிங் அல்லது ரூட்டிங்டேபிள் டெஸ்டினேஷன் முகவரியை கண்டுபிடிக்கும் எனவே ரௌட்டர்ஸ்களுக்கு இந்த குறிப்பிட்ட இயந்திரத்திலிருந்து ஒரு டெஸ்டினேஷன் முகவரி கிடைக்கிறது www dot iiitkgp dot ac dot அல்லது IIT www nptel dot in nptel dot ac dot in இந்த இயந்திரத்திலிருந்து அது அருகிலுள்ள ரௌட்டர்ஸ் க்குச் சென்று ரௌட்டர்ஸ் ஒருடெஸ்டினேஷன் nptel dot ac dot இல் பெறுவது போல் தெரிகிறது இந்த ஐபி இருக்கும் இடத்தில் தகவல் பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது எனது அடுத்த ஹாப் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆயினும்கூட இது ஒரு லுக் அப் டேபிள் போல தெரிகிறது அல்லது ஃபர்வேர்டிங் டேபிள் அல்லது ரூட்டிங் டேபிள் என்று தோன்றுகிறது மற்றும் அடுத்த ஹாப் என்ன என்பதைப் பார்க்கிறது எனவே வேறு அர்த்தத்தில் ரௌட்டர்ஸ் இந்த அட்டவணையை பராமரிக்க வேண்டும் இது ஒரு இன்டா்ஃபேஸில் கிடைக்கும் அனைத்தையும் அட்டவணையை சரிபார்த்து அந்த பொருத்தமான இன்டா்ஃபேஸ்க்குசரியாக அனுப்பும் அது அந்த அட்டவணையில் இல்லையென்றால் டிஃபால்ட் ரூட் என்ற கருத்து உள்ளது அது டிஃபால்ட் ஆக அட்டவணையை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அது குறிப்பிட்ட இன்டா்ஃபேஸ்யை சரியாகக் கண்டுபிடிக்கும் எனவே டெஸ்டினேஷன் ஐபி முகவரியை ஹெட்டரில் பெறும் போது முகவரியை ஆய்வு செய்கிறது குறியீட்டு அட்டவணை வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் பாக்கெட்டை இன்டா்ஃபேஸிற்க்கு முன்னோக்கி அனுப்புவதை தீர்மானிக்கும் அவை சில சூழ்நிலையில் உள்ளன பின்னர் சில புதுப்பிப்பு ஹெட்டரில் மாற்றப்படலாம் அது பின்னர் வரும் பாதையில் உள்ள அடுத்த ரௌட்டர்ஸ் விஷயத்தை மீண்டும் செய்கிறது எனவே அது ஹாப்பிங்ற்கு செல்கிறது ஹாப்பிங் ஹாப்பிங் ஹாப்பிங் போன்றவை வரிசையாக தொடர்கிறது எனவே அது சரிபார்த்து ஹாப்பிற்குச் செல்கிறது ரௌட்டர்ஸ் ஒரு ஐபி மேட்ச் டெஸ்டினேஷன் உள்வரும் பாக்கெட்களை முன்னோக்கி அனுப்பினால் அட்டவணை நுழைவு வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ்யை தீர்மானிக்கிறது எனவே அது அட்டவணையை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்புகிறது இங்கே ஸ்லாஷ் 24 ஐபி ஆம் மாஸ்க் அதாவது முதல் 24 பேஸ் நெட்வொர்க் ஆகும் எனவே இது போன்ற ஒரு பாக்கெட்டைப் பெற்றால் 1 டாட் 3 டாட் 24 இது இங்கே முன்னோக்கி அனுப்பப்படுகிறது அல்லது இது 5 டாட் 6 டாட் 7 டாட் 0 ஸ்லாஷ் 24 ஐ அளிக்கிறது இது நெட்வொர்க் முகவரி என்றால் இங்கே முன்னோக்கி அனுப்புகிறது இப்போது எல்லா சிறப்பான முகவரிக்கும் நான் தனி நுழைவு வைத்திருக்க முடியும் ஒவ்வொரு ரௌட்டர்ஸ்க்கும் ஒரு கிளாஸ் புல் பிாிஃபிக்ஸ்களுக்கும் ஒரு நுழைவு இருந்தது இது ஒரு A B C முகவரிகளின் கலவை கிளாஸ் புல் அட்ட்ரஸ்களில் நாம் பார்த்தாள் டெஸ்டினேஷன் முதல் இரண்டு பிட்களைப் பொறுத்தது எனவே முகவரியிலிருந்து தானாக மாஸ்க்கை அடையாளம் கண்டு பின்வருவன போன்ற பிட் 0 எனில் மாஸ்க் ஸ்லாஷ் 8 10 மாஸ்க் இருந்தால் ஸ்லாஷ் 16 மற்றும் 110 மாஸ்க் இருந்தால் ஸ்லாஷ் 24 பொருத்தமான ஃபர்வேர்டிங் டேபிள்களை பார்த்து பின்னர் அது சரியான விஷயங்களுக்குச் செல்லும் இப்போது சிஐடிஆர் இந்த உரிமையை சிக்கலாக்குகிறது ஏனெனில் இப்போது அது எந்த வகையான மாஸ்க்யையும் கொண்டுள்ளது எனவே சிஐடிஆர் வரையறுக்கப்பட்ட முகவரி இடத்தை திறம்பட பயன்படுத்த அனுமதிக்கிறது அது முகவரி இடத்தை வீணாகாது அல்லது திறமையாக பயன்படுத்தப்படுவதாக நாம் சொல்லலாம் ஆனால் பாக்கெட்ஃபர்வேர்டிங் மிகவும் சிக்கலானதாக மாற்றுகிறது ஃபர்வேர்டிங் டேபிள் முன்னோக்கி அனுப்புவது 201 டாட் 10 டாட் 00 ஸ்லாஷ் 21 2010 டாட் 6 டாட் 0 டாட் 23 போன்ற பல பொருத்தங்களை கொண்டிருக்கலாம் எனவே அது எங்கு முன்னோக்கி செல்லும் என்பது ஒரு சவால் எனவே அது பின்பற்றப்படும் கொள்கை உங்கள் லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச்ஆகும் எனவே எங்கு லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் ஆகிறதோ அங்கு முன் அனுப்பப்படும் எனவே இந்த விஷயத்தைப் போலவே இது 201 டாட் 6 டாட் 0 ஐ முன்அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இது லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் உடன் பொருந்துகிறது மற்றவை மிகக் குறைவான பிாிஃபிக்ஸ்யை கொண்டிருக்கலாம் இது சரியான நீளத்துடன் பொருந்தக்கூடிய லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் ஆகும் எனவே அது சரியான விஷயத்தை கவனித்துக்கொள்கிறது எனவே ஐபி ரௌட்டர்ஸில் உள்ள ஃபர்வேர்டிங் டேபிள் ஒவ்வொரு ஐபி பிாிஃபிக்ஸ்யும் அடுத்த ஹாப் அல்லது இணைப்புகளுக்கு திட்டமிடுகிறது டெஸ்டினேஷன் அடிப்படையிலான ஃபர்வேர்டிங் பாக்கெட்களுக்கு டெஸ்டினேஷன் முகவரி உள்ளது எனவே நான் ஒரு பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் பாக்கெட்டிற்கு ஒரு டெஸ்டினேஷன் முகவரி உள்ளது எனவே நான் www dot iitknptel dot ac dot என்று சொல்லும்போது ஒரு www dot ac dot in இல் DNS ரெசொலூஷன்க்கு பிறகு உள்ளது எனது பாக்கெட்டுக்கான டெஸ்டினேஷன் ஐபி ஆகும் ரௌட்டர்ஸ் லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச்யை அடையாளம் காட்டுகிறது மற்றும் சில அல்கோரிதம்ஸ்விஷயங்களை கவனிக்க வேண்டும் எனவேரூட்டிங் மற்றும் ஃபர்வேர்டிங் டேபிள் அதனால் நமக்கு அந்த டெஸ்டினேஷன் முகவரிகள் உள்ளன அது லூக்அப் டேபிளுக்கு செல்கிறது இப்போது அது என்னவென்றால் அது அதிகபட்ச பிாிஃபிக்ஸ் பொருத்தம் என்று கூறுகிறது எனவே இது 1201 டாட் 10 வரை மற்றும் இவை இரண்டும் பொருந்தக்கூடியவை என்றாலும் ஆனால் அதிகபட்ச பிாிஃபிக்ஸ் பொருத்தம் இது மற்ற இடத்தை 10 டாட் 201 டாட் 10 டாட் 6 டாட் 0 க்கு அனுப்ப வேண்டும் என்றும் இது 0 சீரியலுடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது குறிப்பிட்ட ரௌட்டர்ஸ்களின் இன்டா்ஃபேஸ் அதாவது வெளிச்செல்லும் ரௌட்டர்ஸ் இன்டா்ஃபேஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறது எனவே இப்போது லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் அல்கோரிதம்ஸ் ஒரு எளிய அல்லது சிக்கலான ஒரு பெரிய சவால் உள்ளது ஏனெனில் அது முக்கிய கட்டத்தில் உள்ளது எனவே ரௌட்டர்ஸ்க்கு அதிக எண்ணிக்கையில் ஆன ஸ்கேன் மற்றும் ஃபார்வர்டிங் டேபிள் போன்ற உள்ளீடுகள் இருக்கின்றன ஒரு நேரத்தில் ஒருஉள்ளீடு விஷயத்தில் ஒரு பெரிய நேரம் ஆகலாம் எனவே இதைக் கையாள சில சிறந்த அல்கோரிதம்ஸ் தேவை அவை ஒட்டுமொத்த உள்ளீடுகளில் 200000 200000 300000 உள்ளீடுகளை சமாளிக்க ஏற்றதாக இருக்க வேண்டும் ஒரு லீனியர் டைம்படி பார்த்தாள் இது அதிக நேரம் எடுக்கும் அதேசமயம் பாக்கெட்கள் ரௌட்டர்ஸ்க்குள் ஒவ்வொரு நானோ விநாடிகளிலும் செலுத்தப்படுகின்றன எனவே இங்கே செயலாக்க வேண்டிய பெரிய எண்ணிக்கையிலான விஷயங்கள் உள்ளன எனவே இந்த லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச்யை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைக் கண்டறிய ஒரு சிறந்த அல்கோரிதம்ஸ்இருக்க வேண்டும் அது ஒரு பெரிய சவாலாகும் ஆனால் தற்போதைய நாட்களில் இது ஹார்ட்வர்களால் கையாளப்படுகிறது எனவே ஒரு பாரம்பரிய வழி அல்லது நாம் பார்க்கும் இந்த பாட்ரிசியா மரம் போன்றதாகும் இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு பைனரி ஆகும் அங்கு உங்களிடம் 0 மற்றும் 1 மற்றும் அது போன்ற ஒன்று உள்ளது எனவே மரத்தின் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பிட் சில முனைகள் மாறுபட்ட பிாிஃபிக்ஸ்களுடன் ஒத்திருக்கின்றன அவை அடுத்த ஹாப் இன்டா்ஃபேஸ்டு ஒரு அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே பொருத்தம் எங்கு சென்றாலும் அது தொடர்கிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது மிகவும் சிறப்பாக இருக்காது ஏனெனில் மரத்தை வளைக்கும் அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான உள்ளீடுகள் இருக்கலாம் பைனரி கே ஆரி வகை மரத்திற்குப் பதிலாக சில விரைவான தேடல்களை அவை கொண்டிருக்கலாம் அங்கு விஷயங்கள் மிக விரைவான தேடல்கள் மேலும் தற்போதைய நாட்களில் நாம் கன்டென்ட் அட்ரஸ்அபிள் மெமரிஸ் கேம்ஸ் போன்ற சிறப்பான ஹார்ட்வர்கள் விஷயங்களை சரியாகப் பார்க்க தட்டையான வகை முகவரிக்கு பதிலாக மேலும் சாவியைப் பார்க்கிறது எனவே இவை பார்க்க திறமையான தொழில்நுட்பங்களாக உள்ளன ஆனால் அடிப்படை தத்துவம் என்னவெனில் இது லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் அதை பொருத்தப்பட வேண்டியது இடத்தில் அனுப்ப வேண்டியது அவசியம் இப்போது ஃபர்வேர்டிங் டேபிள் எங்கிருந்து வருகின்றன எனவே ரௌட்டர்ஸ்கள் ஃபர்வேர்டிங் டேபிள் வெளிச்செல்லும் இணைப்புகளுக்கு பிாிஃபிக்ஸ் திட்டமிடலாம் இந்த ஃபர்வேர்டிங் டேபிள்கள் எப்போது வரும் அது ஒருவித நிலையான நுழைவு மற்றும் அதுபோன்ற விஷயங்களை கொண்டிருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சீரியல் போர்ட்டுக்கு வரைபடம் அவ்வாறு கூறுகிறது ஆனால் இது பொருந்தக்கூடியதாக இருக்காது புதிய சாதனங்கள் தோல்வியுற்றால் சேர்க்கப்பட்ட புதிய சாதனங்கள் வெளியே எடுக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் தலையிட வேண்டும் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் லோடு பேலன்ஸிங் இல் சிக்கல்கள் உள்ளன எனவேபின்னர் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் கருத்து நடைமுறைக்கு வருகிறது இந்த பாக்கெட்களை எவ்வாறு சரியான முறையில் நீங்கள் புதுப்பிப்பீர்கள் இந்த ஃபர்வேர்டிங் டேபிள் அல்லது ரூட்டிங் டேபிள் ஆகியவற்றை பாக்கெட்களை அனுப்ப எவ்வாறு திறம்பட பயன்படுத்தினீர்கள் எனவே இவை ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன நமது அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில் இந்த ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் மற்றும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களின் மூலம் திசை திருப்பப்பட்டு கொண்டு உள்ள இந்த ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இந்த அட்டவணைகள் எவ்வாறு உருவாக்கப்படும் பாக்கெட்களை சரியாக அனுப்ப முடியும் என்பதை பற்றி ஆராய நாம் ஆர்வமாக உள்ளோம் ஃபர்வேர்டிங் பாக்கெட்களால் அனுப்பப்படும் பாக்கெட்கள் இறுதி சாதனங்களால் அல்லது ஹோஸ்டால் அனுப்பப்படும் போர்வேர்டெட் என்ற ஒரு வகை உள்ளது எனவே நம்முடைய எண்டு இல் ஈத்தர்நெட் இணைப்பு உள்ளது இந்த கருவி அடுத்த விஷயங்களின் கேபிளுடன் சில ஆர் ஜே 45 இணைப்பைக் கொண்டுள்ளது எனவே ஈத்தர்நெட் இணைப்புகளைக் கொண்ட பிசி வயர்லெஸ் இணைப்புகளைக் கொண்ட மடிக்கணினிகள் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ்களை இயக்கத் தேவையில்லை எனவே அந்த குறிப்பிட்ட அருகிலுள்ள அல்லது அடுத்த ஹாப்பிற்கு முன்னோக்கி அனுப்பப்படும்நுழைவாயில் எதுவாக இருந்தாலும் வரையறுக்கப்படுகிறது Refer Time 3639 எனவே ஒரு குறிப்பிட்ட நுழைவாயிலுக்கு வெளிப்புற ஹோஸ்டுயின் பாக்கெட் இந்த நுழைவாயில் வரையறுக்கப்பட்ட இடத்தில் இது எனது சொந்த TCP ஐபி பண்புகள் அல்லது நெட்வொர்க் அமைப்பால் வரையறுக்கப்படுகிறது எங்கு சேர்ப்பது எங்கு அனுப்புவது என்ற தகவல் எவ்வாறு அறியப்படுகிறது இது நிலையான முறையில் கற்றுக்கொண்டது எனது நிர்வாக அமைப்பு நிர்வாகி இடம் நீங்கள் இதை போல கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லது ஒரு டிஹெச்சிபி வகை மாதிரி இருக்கலாம் அல்லது டைனமிக் ஹோஸ்ட் கரன்ஃபிகிேரசன் ப்ரோடோகால் இந்த நெறிமுறையை டைனமிக் வகையில் கட்டமைக்க அனுமதிக்கிறது இறுதியாக இந்த பாக்கெட் எண்டு ஹோஸ்டில் எவ்வாறு வழங்கப்படுகிறது எனவே இறுதியாக ஒரு ரௌட்டருக்கு ரௌட்டர் ஃபர்வேர்டிங் செய்கிறது என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்டுக்கு ரௌட்டர் ஃபர்வேர்டிங் செய்கிறது அல்லது அது என்ன செய்தாலும் MAC முகவரிக்கு சரியான தீர்மானம் இருக்க வேண்டும் எனவே இறுதியாக அடுத்த ஹாப் MAC முகவரி என்ன என்பதைக் கண்டுபிடித்து விஷயங்களை வழங்க வேண்டும் அதற்கு நமக்கு அட்ரஸ் ரெசொலூஷன் ப்ரோடோகால் என்று அழைக்கப்படும் ஒரு நெறிமுறை தேவைப்படுகிறது எனவே MAC முகவரி என்று சில முகவரி உள்ளது உங்களில் பலருக்கு தெரிந்தது போல இது ஒரு ஹார்ட்வர் முகவரி இது நெட்வொர்க் இன்டா்ஃபேஸ் உடன் வருகிறது ஐபி முதல் எம்ஏசி வரை அவற்றைத் தீர்க்க நமக்கு அட்ரஸ் ரெசொலூஷன் ப்ரோடோகால் தேவைப்படுகிறது சி முகவரியை ஐபி முகவரி அல்லது எ பி மற்றும் ஆர் பி தலைகீழ் எ பி வகை விஷயங்களுக்கு மேப்பிங் செய்கிறது ஆகையால் இந்த வகை முகவரித் திட்டம் நம்மிடம் உள்ளது எனவே இறுதியாக அந்த ஐபி முகவரிகள் மற்றும் வேறுபட்ட ஒதுக்கீட்டை நாம் விரைவாகப் பார்ப்போம் ஏற்கனவே ஐபி பிாிஃபிக்ஸ்களின் அடிப்படையில் அந்த பாக்கெட்ஃபர்வேர்டிங்யை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே அந்த ரூட்டிங் ரௌட்டர்ஸ்களை பார்க்கும்போது அது எவ்வாறு முன்னோக்கி செல்கிறது மற்றும் இந்த லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச் பார்க்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் வரும்போது மிக லாங்அஸ்ட் பிாிஃபிக்ஸ் மேட்ச்இருக்கும் இடத்திற்கு அனுப்புகிறது எனவே இத்துடன் நம்முடைய இன்றைய விவாதத்தை முடிக்கிறோம் நம்முடைய அடுத்தடுத்த பாடங்களில் இந்த ரூட்டிங் ஐபி ரூட்டிங் வழிமுறைகளைத் தொடருவோம்